இந்த வகுப்பு நமக்கு ஒரு நல்ல தீர்வை பெற்று கொள்வதற்கான ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும் மேலும் இந்த தொடரில் மற்றொரு முறையைப் பற்றி பார்ப்போம் இதுவரை நாம் இரண்டு முறைகளைக் பார்த்துள்ளோம் வடமேற்கு மூலை விதி மற்றும் குறைந்த செலவு முறை அல்லது குறைந்தபட்ச செலவு முறை பற்றியதாகும் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் முறையின் மூலம் நமக்கு 625 க்கு சமமான செலவைக்கான நிலை கிடைத்துள்ளது அதுபோல் குறைந்தபட்ச செலவு அல்லது குறைந்த செலவு முறை நமக்கு 590 க்கு சமமான செலவில் ஒரு தீர்வு கிடைத்துள்ளது இப்போது இரண்டிற்கும் இடையில் குறைந்தபட்ச செலவு அல்லது குறைந்த செலவு முறையை பயன்படுத்துவதன் மூலம் குறைந்த செலவில் சிறந்த தீர்வைக் கொடுத்ததை நம்மால் அறிந்து கொள்ள முடிந்தது அந்த இரண்டு முறைகளான நார்த் வெஸ்ட் கார்னர் மற்றும் குறைந்தபட்ச செலவு ஆகியவற்றை ஒப்பிட்டுப் பார்த்தால் குறைந்தபட்ச செலவு நார்த் வெஸ்ட் கார்னர் விதியை விட குறைந்த செலவில் ஒரு தீர்வை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனெனில் ஒவ்வொரு முறையும் அலகு போக்குவரத்து செலவு ஒதுக்கீடு செய்யும் போதும் குறைந்தபட்ச செலவு முறை கருத்தில் கொள்ளப்படுகிறது அதேபோல் அந்த நிலையுடன் தொடர்புடைய செலவு என்ன என்பதை விட நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் அந்த நிலையில் அதிக கவனம் செலுத்துகிறது என்று இதன் அர்த்தமாகும் எனவே இரண்டு முறைகளுக்கிடையில் குறைந்த செலவுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக நாம் கூறலாம் இது பெரும்பாலும் வடமேற்கு மூலையில் உள்ள விதிமுறைகளால் பெறப்பட்டதைக் காட்டிலும் குறைந்த செலவில் தீர்வைக் கொடுத்திருக்கிறது இப்போது மற்றொரு முறையைப் பற்றி பார்ப்போம் அதைப் பயன்படுத்துவதன் மூலம் ஒரு ஆரம்ப தீர்வு கிடைக்கும் இப்போது இந்த அட்டவணையை பற்றி பார்ப்போம் இந்த அட்டவணையை நாம் ஏற்கனவே நன்றாகா அறிந்திருக்கிறோம் அதாவது மூன்று அலகுகளும் மூன்று வலது புறத்தில் காட்டப்பட்டுள்ளன அதன் தேவைகள் 30 30 மற்றும் 40 இல் காட்டப்பட்டுள்ளன இப்போது முதல் விநியோக புள்ளியில் இருக்கும் 40 ஐ பார்ப்போம் இப்போது வெளிப்படையாக அதன் முடிவில் உள்ள தீர்வில் நாம் ஒரு தீர்வைப் பெறும்போது 40 ஐ நுகரப்பட வேண்டும் எனவே மொத்த 40 ஐயும் இங்கே மதிப்புக்கு இடையில் விநியோகிக்க வேண்டும் அதாவது X11 X12 X13 40 ஆகும் எனவே இந்த 40 ஐ தற்போது கோரிக்கைகளைப் பார்க்காமல் ஒதுக்க விரும்பினால் நாம் 40 ஐ மிகக் குறைந்த செலவில் வைக்க வேண்டும் இது இங்கே 7 ஆக தான் இருக்கும் வெறுமனே நாம் அதை இங்கே பொறுத்த விரும்புகிறோம் அல்லது நம்மால் முடிந்தவரை குறைந்த செலவு நிலையில் பொறுத்த முயற்சிக்கிறோம் இதேபோல் இந்த 25 ஐப் பார்த்தால் எல்லாவற்றையும் இங்கே பொறுத்த விரும்புகிறோம் அல்லது நம்மால் முடிந்த அளவு குறைந்த செலவில் பொறுத்த விரும்புகிறோம் அதே வழியில் இந்த 35 ஐ எடுத்துக் கொண்டால் நம்மால் முடிந்தவரை இங்கே பலவற்றை பொறுத்த முயற்சிப்போம் எனவே நாம் ஏதேனும் சப்ளை பாயிண்ட் அல்லது எந்த வரிசையையும் எடுத்துக் கொண்டாலும் அந்த வரிசையுடன் தொடர்புடைய குறைந்தபட்ச செலவு நிலையில் நம்மால் முடிந்த அளவு அதற்கு ஒதுக்க விரும்புகிறோம் நாம் அதைச் செய்ய முடிந்தால் அதாவது நாம் ஒரு சாத்தியமான தீர்வைப் பெற முடிந்தால் செலவு வெளிப்படையாக இருக்கும் என்ற அனுமானத்தின் கீழ் குறைவாக இருக்கும் இப்போது கோரிக்கைகளைப் பற்றி பார்ப்போம் கோரிக்கைகள் 30 30 மற்றும் 40 ஆகும் இப்போது நாம் தொகுக்கும்போது 30 இன் கோரிக்கையை எவ்வாறு பூர்த்தி செய்ய வேண்டும் எனவே இந்த X11 X21 X31 30 க்கு நாம் எதை ஒதுக்குகிறோம் என்றால் இந்த மூன்று நிலைகளில் உள்ள மதிப்புகளுக்கு இந்த 30 ஐ விநியோகிக்க வேண்டும் இந்த மூன்று நிலைகளில் எதிர்மறை அல்லாத மதிப்புகள் தான் ஆகவே இந்த நிலையில் நம்மால் முடிந்த அளவு பெற விரும்புகிறோம் அல்லது பொறுத்த விரும்புகிறோம் இது மிகக் குறைந்த செலவு நிலையாகும் அதாவது இந்த நிலையில் கிடைக்கும் இந்த 25 இலிருந்து நம்மால் முடிந்தவரை இந்த 30 ஐ நாம் பெற விரும்புகிறோம் இதேபோல் இந்த 30 அல்லது இந்த 3 அல்லது இரண்டாவது இடத்திலிருந்து நாம் பொறுத்த விரும்புகிறோம் இந்த 40 ஐ 5 இலிருந்து அல்லது இந்த நிலையில் இருந்து பொறுத்த விரும்புகிறோம் எனவே ஒரு வரிசையைக் கொடுத்தால் அல்லது ஒரு நெடுவரிசை கொடுக்கப்பட்டால் அதாவது வழங்கல் அல்லது கோரிக்கை கொடுக்கப்பட்டால் குறைந்த பட்ச செலவு நிலையில் முடிந்தவரை ஒதுக்கீடு செய்ய விரும்புகிறோம் ஆனால் இப்போது மற்றொரு சூழ்நிலையைப் பற்றி பார்ப்போம் இப்போது இந்த 40 ஐ எடுத்துக் கொண்டால் இந்த 40 ஐ மிகக் குறைந்த செலவில் பொறுத்த விரும்புகிறோம் என்று இப்போது தான் கூறினோம் ஆனால் குறைந்த பட்ச செலவை இந்த கட்டத்தில் நம்மால் ஒதுக்க முடியாவிட்டால் இந்த 40 ஐ இங்கு எடுத்துக் கொண்டால் அதற்கு தேவையானதை இந்த 25 இலிருந்து பெற விரும்புகிறோம் இந்த 30 என்பது அதிகபட்சமாகும் ஆனால் இந்த 25 இலிருந்து அதற்கான தேவையை பெற விரும்புகிறோம் எனவே ஒவ்வொரு வரிசையிலும் அல்லது ஒவ்வொரு நெடுவரிசையிலும் இந்த குறைந்தபட்ச செலவு ஒதுக்கீட்டை வைத்திருப்பது சாத்தியமில்லை எனவே குறைந்த செலவு நிலையில் ஒதுக்க முடியாவிட்டால் நாம் அடுத்த மாற்று வழியை அறிந்து அந்த விலையுயர்ந்த நிலையை பூர்த்திசெய்ய முயற்சி எடுக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக இந்த 40 ஐ நாம் அதிக எண்ணிக்கைக்கு ஒதுக்க விரும்பினால் இந்த 7 மிகக் குறைந்த செலவு நிலையைக் குறிக்கிறது ஆனால் நம்மால் குறைந்தபட்ச செலவு நிலையில் ஒதுக்க முடியாவிட்டால் அடுத்ததாக இருக்கும் நிலை 8 லிருந்து நம்மால் முடிந்தவரை ஒதுக்க முயற்சிக்க வேண்டும் ஆகவே இல்லாத செலவு அல்லது குறைந்த செலவு நிலையில் ஒதுக்க முடியாமல் போனதன் காரணமாக அதிகரித்த செலவு ஆகியவை குறைந்தபட்ச செலவுக்கும் அடுத்து இருக்கும் அதிக செலவுக்கும் உள்ள வித்தியாசம் உள்ளது என்று இப்போது கூறுகிறோம் அந்த 7 லிருந்து நம்மால் பொறுத்த முடியாவிட்டால் 8 ம் நிலையிலிருந்து செலுவுக்கான தேவையை நம்மால் முடிந்தவரை பொறுத்த விரும்புகிறோம் எனவே அபராதம் என்று அழைக்கப்படும் ஒன்றை இதன்முலம் இப்போது வரையறுக்கிறோம் இது ஒதுக்கப்படாததன் மூலம் நாம் செய்ய வேண்டிய என்னவென்றால் அதிகரித்த செலவு அல்லது அதிகபட்ச செலவை குறைந்தபட்ச செலவில் பொறுத்த முடியாவிட்டால் இந்த அபராதம் விதிக்கப்படும் எனவே அடுத்து அடுத்து இருக்கும் குறைந்தபட்ச செலவுக்குள் வித்தியாசம் உள்ளது அடுத்த குறைந்தபட்ச செலவு என்பது குறைந்த செலவை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் ஒரு வரிசைலோ அல்லது நெடுவரிசையிலோ ஒரே மாதிரியான குறைந்த செலவில் இரண்டு நிலைகள் இருக்கலாம் அல்லது ஒரு நிலை சிறியதாகவோ அடுத்தது கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் எனவே முதல் வரிசையில் இருக்கும் 7 மற்றும் ௮ நிலைகள் குறைந்த செலவுகளை கொண்டுள்ளது 7 குறைந்த செலவாகும் அடுத்த குறைந்தபட்ச செலவு 8 ஆகும் எனவே அபராதம் 8 7 ஆக 1 அபராத தொகையாகும் எனவே முதல் வரிசையின் அபராதம் இங்கே காட்டப்பட்டுள்ளது அதாவது 8 7 ஆக அபராதம் 1 ஆகும் அதுபோல் இரண்டாவது வரிசையில் குறைந்தபட்ச செலவு 3 மேலும் அடுத்த குறைந்தபட்ச செலவு 4 ஆகும் எனவே அபராதம் தொகை 1 ஆகும் அதாவது 4 3 ஆகும் மேலும் மூன்றாவது வரிசையில் குறைந்தபட்ச செலவு 5 அடுத்த குறைந்தபட்ச செலவு 6 எனவே அபராதம் தொகை 1 ஆகும் அதாவது 6 5 ஆகும் இப்போது நெடுவரிசை அபராதங்களை கணக்கிடுகிறோம் முதல் நெடுவரிசைக்கு குறைந்தபட்ச செலவு 4 ஆகும் அடுத்த குறைந்தபட்ச செலவு 8 இல் ஏதேனும் ஒன்றாகும் எனவே 8 ஆம் நிலையின் அபராதம் 4 ஆகும் இரண்டாவது நெடுவரிசைக்கு குறைந்தபட்ச செலவு 3 அடுத்த குறைந்தபட்ச செலவு 5 அபராதம் தொகை 2 அதாவது 5 3 ஆகும் மூன்றாவது நெடுவரிசைக்கு அபராத தொகை 6 5 அதாவது 1 ஆகும் மீண்டும் ஒரு வரிசைக்கோ அல்லது நெடுவரிசைக்கோ அல்லது இரண்டு நிலைகளின் குறைந்தபட்ச செலவு இருந்தால் அபராதம் 0 ஆகும் இப்போது நாம் 6 அபராதங்களை கணக்கிட்டுள்ளோம் மேலும் இப்போது 6 அபராதங்களைப் பற்றி பார்த்துள்ளோம் நாம் முதல் வரிசையை எடுத்துக் கொண்டு அதற்கு குறைந்த செலவில் ஒதுக்க முடியாவிட்டால் அப்பொழுது அபராதம் தொகை 1 என்று நாம் புரிந்துகொள்கிறோம் அதேசமயம் முதல் நெடுவரிசைக்கு நம்மால் மிகக் குறைந்த செலவில் ஒதுக்க முடியவில்லை என்றால் அப்பொழுது அபராதம் 4 ஆகும் ஆகையால் அதேசமயம் முதல் நெடுவரிசைக்கு குறைந்தபட்ச செலவு நிலையில் ஒதுக்க முடியாவிட்டால் எனது அபராதம் 4 ஆகும் ஆகையால் 4 இன் இந்த அதிக அபராத தொகை என்பது முதல் நெடுவரிசையைப் பூர்த்தி செய்ய வைக்கிறது ஆனால் முதல் வரிசையை அல்ல எனவே மிகப் பெரிய அபராதம் உள்ள வரிசை அல்லது நெடுவரிசையைத் தேர்வுசெய்ய வேண்டும் ஏனென்றால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அபராதம் அல்லது நெடுவரிசையில் மிகப் பெரிய அபராதம் உள்ள குறைந்தபட்ச செலவை நிலையில் ஒதுக்கப்படுவதன் மூலம் அந்த பெரிய அபராதத்தை நாம் தவிர்க்க விரும்புகிறோம் எனவே 4 என்பது மிகப்பெரிய அபராதம் ஆகும் அதாவது அதில் உள்ள அந்த வரிசை அல்லது நெடுவரிசையை நீங்கள் தேர்வு செய்ய முடியும் இப்போது அந்த வரிசையில் அல்லது நெடுவரிசையில் மிகக் குறைந்த செலவில் நம்மால் முடிந்த அளவை ஒதுக்க முடிந்தால் இந்த அபராதத்தை 4 ஐ நம்மால் முடிந்தவரை தவிர்க்க முடியும் ஆகையால் மிகப்பெரிய அபராதம் உள்ள வரிசை அல்லது நெடுவரிசையைத் தேர்வுசெய்து அந்த வரிசையில் அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட நெடுவரிசையில் குறைந்தபட்ச செலவு நிலையில் நம்மால் முடிந்தவரை ஒதுக்க முடியும் இதனால் அதிகப்படியான அபராதம் தவிர்க்கப்படலாம் எனவே மிகப்பெரிய அபராதம் உள்ள 4 ஐ முதல் நெடுவரிசை மூலம் நாம் தேர்வு செய்யலாம் எனவே இது நெடுவரிசை மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நெடுவரிசையில் இந்த குறைந்தபட்ச செலவு நிலையைப் பார்க்க விரும்புகிறோம் ஆக இதுதான் இதன் நிலையாகும் இப்போது இந்த நிலையில் 25 கிடைக்கும் ஆனால் தேவை 30 ஆகும் எனவே அதிகபட்சம் இருப்பது 25 ஆகும் அதாவது அதிகபட்சம் 25 ஐ 30 க்கு பொறுத்துகிறோம் எனவே முதல் ஒதுக்கீடாக 25 ஐ ஒதுக்கலாம் இப்போது முதல் ஒதுக்கீடு 25 ஆக இருக்கும்போது நம்மால் கோரிக்கையை பூர்த்திசெய்ய முடிந்துள்ளது இந்த நிலையிலிருந்து விநியோகத்தை நாம் உட்கொண்டுள்ளோம் அந்த குறியீடு இந்த புள்ளியிடப்பட்ட வரியால் காட்டப்படுகிறது இப்போது 30 இல் 25 ஐ பொறுத்துவதன் மூலம் கூடுதலாக 5 ஐ மட்டுமே பொறுத்த வேண்டும் மேலும் 5 இங்கே சூட்டி காட்டப்பட்டுள்ளது இப்போது இந்த முறையில் கணக்கிட்ட பின் இப்போது நம்மிடம் உள்ள மேட்ரிக்ஸில் இரண்டு வரிசைகள் உள்ளன முதல் வரிசை மற்றும் மூன்றாவது வரிசை ஆகும் மேலும் அதற்கு மூன்று நெடுவரிசைகளும் உள்ளன இப்போது மீதமுள்ள இரண்டு வரிசைகளுக்கான வரிசை அபராதம் மற்றும் மூன்று நெடுவரிசைகளுக்கான நெடுவரிசை அபராதம் ஆகியவற்றைக் கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது நாம் அதை கணக்கிட முயற்சிக்க வேண்டும் எனவே இப்போது நம்மிடம் உள்ள இரண்டு வரிசைகளைப் பற்றி பார்ப்போம் முதல் வரிசையில் குறைந்தபட்ச செலவு தொகை 7 ஆகும் அடுத்த குறைந்தபட்சம் தொகை 8 ஆகும் எனவே அபராத தொகை 8 7 ஆக இது 1 ஆகும் அபராத தொகை கடைசி கணக்கீட்டில் இருந்தது இரண்டாவது வரிசையில் நாம் அதைப் பார்க்கப் போவதில்லை எனவே நான் அதற்கு ஒரு கோடு பயன்படுத்தி சுட்டி காட்டியுள்ளேன் மூன்றாவது வரிசையில் அபராத தொகை குறைந்தபட்சம் 5 அடுத்தது 6 ஆகும் எனவே 6 5 என்பது 1 என்பது முந்தைய கணக்கீட்டைப் போலவே இதுவும் இருந்தது ஆனால் இப்போது மூன்று நெடுவரிசைகளுக்கான நெடுவரிசை அபராதங்களைப் பற்றி பார்ப்போம் இப்போது முதல் நெடுவரிசையை எடுத்துக் கொண்டால் குறைந்தபட்சம் இப்போது 8 ஆகும் ஏனெனில் இதற்கு ஏற்கனவே இதில் ஒரு ஒதுக்கீடு உள்ளது எனவே இந்த 4 கருதப்படவில்லை ஒதுக்கப்படாத நிலைகள் மட்டுமே குறைந்தபட்சம் 8 ஆகும் அதேபோல் மற்றொரு 8 உள்ளது ஆக அபராத தொகை 0 ஆகும் அடுத்த குறைந்தபட்ச தொகை 8 ஆகும் எனவே அதற்கான அபராதம் தொகை 0 ஆகும் இரண்டாவது நெடுவரிசைக்கு குறைந்தபட்ச தொகை இப்போது 5 ஆகும் ஏனெனில் இந்த 3 இல் எதையும் எதிலும் பொறுத்த முடியாது குறைந்தபட்சம் 5 ஆகும் ஏனெனில் இந்த 3 இல் எதையும் பொறுத்த முடியாது ஏனெனில் இந்த 25 ஏற்கனவே நுகரப்பட்டுள்ளது குறைந்தபட்சம் தொகை 5 அடுத்தது 9 ஆகும் எனவே அபராதம் தொகை 4 ஆகும் மூன்றாவது நெடுவரிசைக்கு குறைந்தபட்ச தொகை 6 ஆகும் ஏனெனில் இந்த நிலையில் எதையும் நாம் ஒதுக்கப் போவதில்லை அடுத்த குறைந்தபட்ச தொகை 7 அதாவது 7 6 என்பது 1 ஆகும் எனவே இப்போது அபராத தொகைகளை மீண்டும் கணக்கிட்டுள்ளோம் இரண்டு வரிசை அபராதங்கள் மற்றும் மூன்று நெடுவரிசை அபராதங்கள் இப்போது மிகப் பெரிய அபராதம் உள்ள அந்த வரிசை அல்லது நெடுவரிசையைக் கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது இரண்டாவது நெடுவரிசையில் மிகப்பெரிய அபராத தொகை உள்ளது இப்போது இரண்டாவது நெடுவரிசையை மிகப் பெரிய அபராத தொகையுடன் அடையாளம் கண்டுள்ளதால் நம்மால் முடிந்த அளவு தொடர்புடைய நெடுவரிசையில் குறைந்த விலையில் வைக்க முயற்சி செய்ய வேண்டும் இதனால் அபராத தொகை தவிர்க்கப்படலாம் எனவே இரண்டாவது நெடுவரிசையை எடுத்துக் கொள்ளுவோம் ஆக அது 5 ஆக இருக்கும் குறைந்தபட்ச செலவு உள்ள நிலையை தேர்ந்து எடுத்து இப்போது 35 கிடைக்கக்கூடிய அளவுக்கு பொறுத்த முயற்சிக்க வேண்டும் ஆனால் 30 தான் தேவைப்படுகிறது எனவே குறைந்தபட்சம் 30 மற்றும் 35 ஆக இருக்கும் 30 ஐ இந்த நிலையில் பொறுத்தலாம் எனவே 30 இந்த நிலையில் பொறுத்தப்பட்டுள்ளது இப்போது இந்த நிலையில் 30 ஐ பொறுத்துவதன் மூலம் இரண்டாவது கோரிக்கை புள்ளியின் தேவையை நாம் முழுமையாக பூர்த்தி செய்துள்ளோம் அது ஒரு செங்குத்து கோடு வழியாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இதன் பொருள் இந்த நிலையில் நாம் எந்த ஒதுக்கீடும் செய்யப்போவதில்லை இப்போது இந்த 30 ஐ இங்கு பொறுத்துவதன் மூலம் கிடைக்கும் 35 இல் 30 நுகரப்பட்டுள்ளது மற்றும் 5 மட்டுமே மீதமுள்ளது அந்த 5 கிடைப்பதால் இந்த வழியில் வெளிப்படுத்தப்படுகிறது இப்போது மீதமுள்ள மேட்ரிக்ஸைப் பார்க்க வேண்டும் இப்போது மீண்டும் அபராத தொகைகளை கணக்கிட்டுள்ளோம் எனவே இதைச் செய்ய அபராத தொகைகளை மீண்டும் கணக்கிட வேண்டும் எனவே இதை நாம் மீண்டும் கணக்கீடு செய்வோம் இப்போது மேட்ரிக்ஸின் மீதமுள்ள பகுதியில் இரண்டு வரிசை மற்றும் இரண்டு நெடுவரிசைகள் மட்டுமே உள்ளன இரண்டாவது வரிசை மற்றும் இரண்டாவது நெடுவரிசை கருதப்படப்போவதில்லை எனவே நம்மிடம் பொருத்தமான முதல் வரிசை மற்றும் மூன்றாவது வரிசை உள்ளது அங்கு பொறுத்தமான அலகு இன்னும் இருக்கின்றன முதல் நெடுவரிசை மற்றும் மூன்றாவது நெடுவரிசையில் இன்னும் உள்ளது ஆக அங்கு தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் எனவே முதல் வரிசையின் குறைந்த அலகு தொகை 7 அடுத்த குறைந்த அலகு தொகை 8 ஆகும் ஆக முதல் வரிசையின் அபராதம் தொகை என்பது 1 தான் இரண்டாவது வரிசையை நாம் கணக்கிடப் போவதில்லை மூன்றாவது வரிசையில் குறைந்தபட்ச தொகை 6 என்பதும் அடுத்த குறைந்தபட்ச தொகை 8 ஆகும் எனவே இதன் அபராதம் தொகை 2 ஆகும் முதல் நெடுவரிசைக்கு இந்த தொகை மீண்டும் 8 மற்றும் 8 ஆக இருக்கிறது எனவே 0 என்பது அபராத தொகையாகும் இரண்டாவது நெடுவரிசை நாம் கணக்கிடவில்லை மூன்றாவது நெடுவரிசையில் 6 மற்றும் 7 உள்ளது எனவே அபராத தொகை 1 ஆகும் இப்போது வரிசை எண் 3 க்கு அதிகபட்ச அபராத தொகை உள்ளது அதில் குறைந்தபட்ச நிலையை அடையாளம் கண்டு நம்மால் முடிந்தவரை பொறுத்த முயற்சிக்க வேண்டும் எனவே இந்த அபராதத்தை நம்மால் முடிந்தவரை தவிர்க்க வேண்டும் எனவே இப்போது கிடைக்கக்கூடிய வழங்கல் 5 மற்றும் தேவை 40 இருக்கிறது எனவே இப்பொழுது நம்மிடம் இந்த குறைந்தபட்ச அலகு என்பது 5 முதல் 40 வரை உள்ளது இப்போது இந்த 5 ஐ பொறுத்துவதன் மூலம் இந்த முழு விநியோகமும் நுகரப்படுகிறது எனவே இது 35 ஆகிறது எனவே இது முற்றிலும் நுகரப்பட்டுள்ளது என்று அர்த்தம் எனவே நாம் எதையும் இந்த நிலையில் பொறுத்த முயற்சிக்க மாட்டோம் எனவே இது முற்றிலும் நுகரப்பட்டுள்ளது எனவே நாம் இதை ஒரு சிவப்பு கோடுடன் வெளிப்படுத்த போகிறோம் ஆக இந்த நிலையில் வேறு எதுவும் மீதம் இருக்காது இப்போது இந்த மேட்ரிக்ஸின் மீதமுள்ள பகுதி முதல் வரிசை மட்டுமே உள்ளது மேலும் அதற்கு இரண்டு நெடுவரிசைகள் உள்ளன எனவே முதல் வரிசையில் மீண்டும் அபராத தொகை 1 ஆகும் அதனால் தான் அது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது எனவே இப்போது முதல் வரிசையின் அபராத தொகையை இப்போது நாம் கணக்கிட வேண்டியதில்லை முதல் வரிசையின் அபராத தொகை 1 ஆகும் மேலும் இப்பொழுது நமக்கு ஒரே ஒரு வரிசை மட்டும் இருப்பதால் அந்த முதல் வரிசையின் அபராத தொகை 1 ஆகும் எனவே 35 இங்கே மீதமுள்ளது முதல் நெடுவரிசையில் இருக்கும் அலகை கொண்டு அபராத தொகை விதிக்கப்படும் ஆக இங்கு 8 மட்டுமே மீதம் உள்ளது எனவே ஒரே ஒரு நிலை மட்டுமே உள்ளது என்று நாம் கருதலாம் எனவே செய்யாத செலவை நாம் ஒரு பெரிய மதிப்பாக எடுத்துக் கொள்ளலாம் அதுபோல் இந்த 8 ஐயோ அல்லது அதேபோல் இருக்கும் இந்த 7 ஐ எடுத்து கொள்ளலாம் எனவே இப்போது நமக்கு இப்பொழுது ஒன்று கிடைக்கும் ஆக இங்கே அபராத தொகை 8 7 ஆகும் அதாவது அபராத தொகை 1 ஆகும் உண்மையில் நெடுவரிசை அபராத தொகைகளை நாம் பார்க்கவில்லை எனவே மீதமுள்ள 35 ஆக இருக்கும் 7 வது நிலையில் நம்மால் முடிந்தவரை பொறுத்த முயற்சிக்க வேண்டும் எனவே 35 இந்த நிலையில் பொறுத்தப்படுகிறது இந்த 40 என்பது 5 ஆக குறையும் 5 கடைசி நிலைக்கு செல்லும் என்பதை இப்போது நம்மால் உணர முடிகிறது ஏனென்றால் ஒரே ஒரு நிலை மட்டுமே இப்பொழுது இருக்கிறது எனவே 5 கடைசி நிலையில் இருக்கும் எனவே மீண்டும் ஒரு முறை நாம் அதை கவனித்தால் அங்கு ஒரு வரிசை மட்டுமே இருக்கிறது என்பது தெளிவாகிறது அதுபோல் இங்கு இரண்டு நெடுவரிசைகள் உள்ளன உண்மையிலே ஒரு வரிசை மட்டும் இருக்கும்போது அபராத தொகைகளை நாம் கணக்கிட வேண்டியதில்லை பல்வேறு நெடுவரிசைகளில் ஒதுக்கீடு செய்தால் அந்த வரிசையின் மூலம் ஒரு தீர்வு கிடைக்கும் அளவுக்கு நாம் பொறுத்த வேண்டும் அதுவும் நம்மை ஒரு அலகை சரியாக பொறுத்துவதற்கு வழிவகுக்கும் இந்த நிலையில் 35 ஐ ஒருபுறமும் மற்றொரு நிலையில் 5 ஐ பொருத்தலாம் இப்போது நமக்கு மற்றொரு சாத்தியமான தீர்வு உள்ளது இதன் வரிசை தொகை 5 35 40 25 30 5 35 மற்றும் நெடுவரிசையின் தொகை 3030 மற்றும் 40 க்கு சமமாகும் அனைத்து மதிப்புகளும் 0 ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ உள்ளன 5 நிலைகள் நேர்மறையான மதிப்புகளைக் கொண்டுள்ளன 4 அவற்றில் 0 மதிப்பு மற்றும் அதனுடன் தொடர்புடைய செலவை இதன்முலம் கண்டுபிடிப்போம் எனவே இந்த முறையுடன் தொடர்புடைய செலவு என்பது மீண்டும் 8 ஆகும் அதாவது 5 7 x 35 என்று உள்ளது இது இந்த 4 x 25 இலிருந்து வருகிறது அதாவது இது இந்த 5 x 30 6 x 5 இலிருந்து 565 கிடைத்துள்ளது எனவே செலவு 565 ஆகும் இப்போது நார்த் வெஸ்ட் கார்னர் மூலம் 625 ஐக் கிடைத்துள்ளது குறைந்தபட்ச செலவாக 590 ஐக் கிடைத்துள்ளது இது பெனால்டி காஸ்ட் மெத்தெட் அல்லது வோகலின் ஆஃப்ரொக்ஸிமஷன் மெத்தெட் Vogel's approximation method என அழைக்கப்படுகிறது இதன்முலம் நமக்கு 565 என்பது செலவு தொகையாக கிடைத்துள்ளது இப்போது நமக்கு இது ஒரு நல்ல தொடக்கத் தீர்வுகளைத் தரும் மூன்று முறைகளைக் கண்டறிந்துள்ளோம் அடிப்படையில் நிலையை அடிப்படையாகக் கொண்ட வடமேற்கு மூலையில் அந்த கட்டத்தில் கிடைக்கக்கூடிய குறைந்தபட்ச செலவை அடிப்படையாகக் கொண்ட குறைந்தபட்ச செலவு மற்றும் அபராத செலவு அடிப்படையில் அடையாளம் காண்பதை மையமாகக் கொண்டதாகும் மேலும் அபராதம் மற்றும் அதிகபட்ச அபராதத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுப்பது மற்றும் குறைந்தபட்ச நிலையில் நம்மால் முடிந்தவரை பொறுத்த்துவதாகும் தேவைப்படும் முயற்சியைப் பொறுத்தவரை நார்த் வெஸ்ட் கார்னர் மிகவும் எளிமையானது மற்றும் உள்ளுணர்வு கொண்டதாகும் குறைந்தபட்ச செலவை அடையாளம் காண இன்னும் கொஞ்சம் முயற்சி தேவைப்படுகிறது மேலும் அபராத செலவின் சரியான கட்டத்தை அடையாளம் காண அதிக முயற்சி தேவைப்படுகிறது எனவே அங்கு நாம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் தீர்வின் அடிப்படையில் பொதுவாக வோகலின் ஆஃப்ரொக்ஸிமஷன் Vogels approximation மற்ற இரண்டையும் விட சிறந்தது மேலும் குறைந்தபட்ச செலவு முறை வடமேற்கு மூலை முறையை விட சிறந்ததாகும் அந்த மூன்று முறையும் ஒரு கொள்கையை மையமாகக் கொண்டுள்ளன நாம் ஒரு ஒதுக்கீட்டைச் செய்யும்போது நம்மால் முடிந்தவரை சரியாக பொறுத்துகிறோம் அதாவது எல்லா விநியோகத்தையும் நாம் உட்கொள்ள முயற்சிக்கிறோம் அல்லது எல்லா தேவைகளையும் முழுதும் பயன்படுத்தி கொள்கிறோம் இப்போது இந்த மூன்று முறையும் பார்த்தாகிவிட்டது எனவே நாம் இப்போது இந்த கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும் இப்போது உகந்த முறை எது அல்லது சிறந்தது எது அல்லது இந்த மூன்று முறையில் எது உகந்த அல்லது சிறந்தவற்றுக்கு போதுமானதாக இருக்கிறது இந்த மூன்று முறையில் ஏதேனும் ஒன்றிலிருந்து நாம் எவ்வாறு உகந்ததைப் பெறுகிறோம் என்பதை கொண்டு போக்குவரத்து சிகளுக்கான தீர்க்க தேர்வு செய்யலாம் எனவே இது ஒரு நல்ல தொடக்க தீர்வுகள் என்று அழைக்கப்படும் முறைகளை இதுவரை நாம் பார்த்தோம் இப்போது இவற்றிலிருந்து நாம் மீண்டும் ஒரு சிறந்த அல்லது உகந்த தீர்வைக் கொடுக்கும் முறைகளைப் பார்க்க வேண்டும் அந்த முறைகளை பற்றி மேலும் அடுத்த வகுப்பில் நாம் அறிந்து கொள்ளலாம்